மாணவர்களை வரவேற்கிறோம் நிறுவனங்களின் நிதி மேலாண்மை செயல்முறையைப் புரிந்துகொள்ளும் பணியில் இருக்கிறோம் முந்தைய கலந்துரையாடல்களில் சில விகிதங்களின் உதவியுடன் அதை நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம் நிறுவனத்தின் நிதி மேலாண்மை செயல்முறையைப் புரிந்துகொள்ள சில முக்கியமான விகிதங்களைக் கற்றுக் கொண்டோம் அங்கு கடனுக்கு ஈக்விட்டி விகிதம் போன்றவற்றை கண்டோம் பின்னர் அடுத்து இருப்பு வைத்திருக்கும் நாட்கள் நாம் பார்க்கவேண்டும் இப்போது அதைப் பற்றி பார்க்க போகிறோம் மேலும் வாங்குபவரின் கண்ணோட்டத்தில் முக்கியமான பல விகிதங்களை உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன் நாம் அவருக்கு கடன் நீட்டிக்க வேண்டுமா அல்லது கடனை உறுதிப்படுத்த வேண்டுமா அல்லது இல்லையா மற்றும் இந்த விகிதங்களைத் தவிர நாம் ஏற்கனவே பேசியுள்ளோம் உங்கள் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் நிர்வாகத்துடன் அல்லது நிதி நிர்வாகத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் எனவே நிதி நிர்வாகத்தில் நாம் 2 3 விகிதங்களைப் பற்றி முன்பு பேசினோம் இப்போது இன்னும் சில முக்கியமான விகிதங்களைப் பற்றிப் பேசுவோம் எனவே இப்போது அவர்களின் தற்போதைய சொத்துக்களின் அளவைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் பின்னர் அவர்கள் பொறுப்புக்களை குறுகிய கால பொறுப்புகள் ஆக செலுத்த முடியும் எனவே நாம் நிறுவனத்தின் பணப்புழக்க நிலையைப் படித்து வருகிறோம் மற்றும் இன்வெண்டரி மிக அதிகமாக இருந்தால் அவற்றை நாம் தற்போதைய சொத்துக்களாக கருதுகிறோம் ஆனால் அது குறைந்த லிக்விடிடி

எனவே இந்த விகிதத்தில் நாம் காண வேண்டியது என்னவென்றால் எந்தவொரு நிறுவனமும் கடன் வாங்கும் நிறுவனத்தை பகுப்பாய்வு செய்கிறது எனவே இதன் பொருள் கடன் வாங்கும் நிறுவனம் சந்தையில் இறுதி நுகர்வோருக்கு பொருளை விற்பனை செய்யும் எனவே நீங்கள் உங்களுடைய மொத்த விற்பனையாளர்கள் அல்லது சில்லறை விற்பனையாளர்கள் அல்லது ஒரு நிறுவனம் மற்ற நிறுவனத்திடமிருந்து வாங்கி பின்னர் சந்தையில் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யும் நிறுவனத்தையும் பகுப்பாய்வு செய்வீர்கள் எனவே நிச்சயமாக அவர்கள் பணத்துடன் கடனுக்கும் விற்பனை செய்ய வேண்டும் எனவே இந்த விகிதம் அதாவது ரிஸீவபல்ஸ் டர்நோவர ரேஷியோ படிக்க முயற்சிக்கிறோம் அவர்கள் சந்தையில் கடனில் விற்கிறார்களானால் அவர்கள் எவ்வளவு விரைவாக கடன் விற்பனையை சேகரிக்க முடியும் என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இந்த விகிதத்தின் முதல் பகுதி மொத்த விற்பனையுடன் அல்லது மொத்த விற்பனையில் ஒரு பகுதியுடன் ஒப்பிடும்போது அவர்களின் கடன் விற்பனையின் அளவு என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதாக இருக்கும் முதலாவது நீங்கள் அனைத்தையும் கடனில் விற்கவில்லை என்றால் கடனில் விற்காதது என்பது நிறுவனத்தில் அதிக லிக்விடிடி இருப்பதாக நாம் எதிர்பார்க்கலாம் மற்றும் அவற்றை கடனில் விற்க வேண்டும் பின்னர் அவர்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்திற்கு திருப்பிச் செலுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர்கள் சந்தையில் கடனில் விற்பனை செய்கிறார்கள் என்றால் அது மொத்தத்தில் என்ன விகிதம் என்று பார்க்க வேண்டும் இந்த விற்பனை திட்டம் மிகப் பெரியதாக இருந்தால் அது கேள்வியை எழுப்புகிறது அதாவது அவர்கள் சந்தையில் மேலும் கடனில் விற்கிறார்களானால் விற்பனையின் பெரும்பகுதி கடனில் செல்கிறது என்பதைக் குறிக்கவும் எனவே அவற்றின் விற்பனை விரைவாக சேகரிக்கப்படாவிட்டால் வாங்கியவர்களிடம் இருந்து சேகரித்து அவர்கள் எவ்வாறு நிறுவனத்திற்கு திருப்பிச் செலுத்த முடியும் எனவே கடன் வாங்கும் நிறுவனத்தைப் பற்றி பகுப்பாய்வு செய்யும் நிறுவனம் அல்லது வருங்கால கடன் வாங்கும் நிறுவனம் என்று கூறும் நிறுவனம் கடன் வாங்கும் நிறுவனத்தின் ரிஸீவபல்ஸ் களின் கணக்குகள் அளவை மதிப்பிட முயற்சிக்கிறோம் பின்னர் சராசரி வசூல் காலம் என்பது எத்தனை முதலாவது கடனில் விற்கிறார்கள் என்றால் மொத்த விற்பனையிலிருந்து கடன் விற்பனையின் அளவு என்ன மொத்த விற்பனைக்கு இது எடுத்துக்காட்டாக X தொகை மற்றும் மொத்தமாக கடன் விற்பனை எவ்வளவு காலத்திற்குள் இருக்கிறது எனவே கடனாளிகளின் வசூல் காலத்தைக் கண்டுபிடிப்பது இதுவாகும் இந்த விஷயத்தில் ரிஸீவபல்ஸ் டர்நோவர ரேஷியோ அதாவது முடிக்கப்பட்ட பொருட்களின் சரக்கு விகிதத்தில் நாம் காண வேண்டும் இந்த விஷயத்தில் தொகுதியாக COGS எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் வகுத்தல் முடிக்கப்பட்ட பொருட்களின் சரக்குகள் நாம் மொத்த விற்பனையை எடுத்துக்கொள்கிறோம் இதில் பண விற்பனை மட்டுமல்ல கடன் விற்பனையும் உள்ளடக்கியது மொத்த விற்பனையையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் மைனஸ் கலால் வரி அல்ல மொத்த தொகையை இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் மொத்த விற்பனையிலிருந்து கடன் விற்பனையின் சேகரிக்கப்பட வேண்டும் அதாவது இந்த மொத்த விற்பனையை வர்த்தக ரிஸீவபல்ஸ் கணக்குகளால் வகுக்க வேண்டும் ரிஸீவபல்ஸ் கணக்குகளால் மொத்தத்தை நீங்கள் கணக்கிடும்போது இந்த மொத்தத் தொகையில் இந்த பகுதி மொத்த விற்பனை என்று நான் நினைக்கிறேன் நாம் இங்கு எழுதிக் கொண்டிருப்பது மொத்தவிற்பனை அதாவது ரிஸீவபல்ஸ் டர்நோவர ரேஷியோ மொத்த 3000 விற்பனையில் 100 ரூபாய் 100 ரூபாயைப் பற்றி நீங்கள் பேசினால் 100 ரூபாய் கடன் விற்பனையில் உள்ளது நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சித்தால் இந்த விற்பனை 30 மடங்கு என்று அர்த்தம் இந்த விகிதம் மிக மிக அதிகம் அவற்றின் மொத்த விற்பனையானது விற்பனையின் 30 மடங்கு ஆகும் அவை கடன் மீதான விற்பனையின் 30 மடங்கு ஆகும் எனவே இந்த விகிதத்தைப் பற்றி நீங்கள் பேசினால் இங்கே அர்த்தம் என்னவென்றால் மொத்த விற்பனையின் அளவு மிகப் பெரியது என்றும் அவை கடனில் விற்கப்படுவதில் ஒரு பகுதியாகும் என்று நீங்கள் கூற முடியுமா எனவே இது மிகப் பெரிய தொகை அல்ல மற்றும் நிறுவனம் மிகவும் திறமையாக இருக்கிறது பெரும்பாலும் அவர்களின் உற்பத்தி இறுதி நுகர்வோருக்குத்தான் போகிறது அல்லது மற்ற நிறுவனத்திடமிருந்து அவர்கள் கொள்முதல் செய்வது என்னவென்றால் அதாவது பெரும்பாலும் வாடிக்கையாளர்களுக்காக சந்தைக்கு ரொக்கத்திற்கு செல்கிறது கடனுக்கு அல்ல எனவே ஒருவேளை கடன் இருந்தால் அது மிகக் குறைந்த அளவு விற்பனையாகும் எனவே இது ஒரு நல்ல அறிகுறி என்று அர்த்தம் இதேபோல் இந்த கணக்குகளின் ரிஸீவபல்ஸ் டர்நோவர ரேஷியோ கணக்கிட்ட பிறகு இது 30 மடங்கு ஆகும் அடுத்த பகுதியை நீங்கள் பார்த்தால் அடுத்த பகுதி கடனாளர்களின் வசூல் காலம் இது கடனாளிகளின் வசூல் காலம் என்று நீங்கள் பார்த்தால் இங்கே இது சேகரிப்பு காலம் இதை நாம் எவ்வாறு கணக்கிட வேண்டும் இது 365 ஐ வகுக்க நீங்கள்365 ஐ 30 ஆல் வகுக்க வேண்டும் இந்த 360 ஐ 30 மடங்காகப் பிரித்தால் அதாவது 30 மடங்கு என்று அர்த்தம் எனவே உங்களால் அதைப் பிரிக்க முடிந்தால் அது கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆகும் எனவே இங்கே சராசரி வசூல் காலம் 12 நாட்கள் ஆகும் அது கடனாளியின் வசூல் காலம் கடனாளியின் வசூல் காலத்தை நீங்கள் கணக்கிட்டால் அது 12 நாட்களாக செயல்படுகிறது ஆகையால் மொத்த விற்பனையில் மிகக் குறைந்த தொகை கடனில் இருப்பதாகவும் மற்றும் அந்த கடன் நிறுவனத்தால் 12 நாட்களுக்கு கொடுக்கப்பட்டது மொத்த விற்பனையில் இந்திய சராசரியைப் பற்றி நீங்கள் பேசினால் 12 நாட்கள் கடன் காலம் கூட மிகப் பெரியதல்ல கடன் விற்பனை எத்தனை என்று நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் விகிதம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் நீங்கள் கண்டுபிடிக்கும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் விற்பனை வசூல் காலம் கடனாளிகளின் வசூல் காலம் 30 முதல் 45 நாட்கள் வரை இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் இது 2 மாதங்கள் வரை அதாவது 60 நாட்கள் ஆகும் மேலும் சில நோய்வாய்ப்பட்ட நிறுவனங்களில் நீங்கள் அதைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் எலக்ட்ரானிக் துறை ஓனிடா வீடியோகான் இங்கு கடனாளி வசூல் காலம் 3 முதல் 4 மாதங்கள் வரை சொல்லலாம் சில சமயங்களில் இது 6 மாதமும் கூட இருக்கும் எனவே இது நிறுவனத்தின் செயல்திறனைக் குறிக்கிறது எந்த நிறுவனம் உற்பத்தியில் திறமையானதாக உள்ளதோ அதன் தயாரிப்பு சந்தையில் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் விதிமுறைகளின் பேரில் உற்பத்தியை அனுப்பக்கூடியவர்களின் கடன் காலம் மிகவும் குறுகியதாக இருக்கும் மொத்த விற்பனையிலிருந்து மொத்த விற்பனை அல்லது கடன் விற்பனை மிகச் சிறிய தொகையாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த நிலைமையை ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் கண்டால் நாளை நீங்கள் இதை பகுப்பாய்வு செய்தீர்கள் மொத்த விற்பனையில் எவ்வளவு கடன் விற்பனை உள்ளது மற்றும் கடனாளிகளின் வசூல் காலம் என்ன என்பதை நாம் காண வேண்டும் இதனால் முதல் விகிதம் ரிஸீவபல்ஸ் இது நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் கடனாளர் வசூல் காலத்தைப் பொருத்தவரை இது மிகக் குறைந்த காலமாக இருக்க வேண்டும் எனவே வேறு ஒரு வழி இருக்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு இங்கு எடுத்துக் கொண்டது 12 நாட்கள் இந்த 12 நாட்கள் நல்லதா அல்லது கெட்டதா என்று விவாதிப்போம் இந்த 12 நாட்களை ஒப்பிட்டுப் பார்க்க சில அளவுகோல்கள் இருக்க வேண்டும் மற்றும் பெஞ்ச்மார்க் என்பது தொழில்துறை சராசரி மற்றும் இந்திய உற்பத்தித் துறையில் ஒட்டுமொத்த தொழில்துறை சராசரியைக் கணக்கிடுகிறீர்கள் நான் உங்களுக்குச் சொன்னது போல் 30 முதல் 45 நாட்கள் கடன் பொதுவாக விற்பனையாளரால் வாங்குபவருக்கு அல்லது ஒரு நிறுவனத்தால் விநியோகத் சேனலுக்கு வழங்கப்படுகிறது தொழில்துறை சராசரி ஒரு தொழில்துறையிலிருந்து மற்றொரு தொழில்துறைக்கு வேறுபடுகிறது இது எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் ஒரு மாத காலப்பகுதியில் இருக்கக்கூடும் மற்ற ஆட்டோமொபைல்களில் காலம் 15 நாட்கள் இருக்கலாம் எனவே துறைக்கு துறைக்கு வேறுபட்டது எனவே தொழில்துறை சராசரியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அந்தந்த தொழில்துறையின் சராசரியை நாம் எடுக்க வேண்டும் அந்த நிறுவனம் அல்லது அந்த நிறுவனம் எந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது பின்னர் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக தொழில் சராசரி 30 நாட்கள் என்று நீங்கள் காணலாம் எனவே இந்த நிறுவனம் நீங்கள் 12 நாட்களைக் கண்டுபிடித்தால் இது செயல்திறனுக்கான அறிகுறியாகும் மேலும் இது சில நிறுவனங்களில் 5 நாட்களை நிறைவு செய்வதற்கும் 12 நாட்கள் என்றால் அது திறமையின்மைக்கான அறிகுறியாகும் எனவே இந்த விகிதத்தை சரியாக பகுப்பாய்வு செய்யும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது அடுத்த விகிதம் கிரெடிட் டர்நோவர ரேஷியோ இது கொள்முதல் வகுத்தல் செலுத்த வேண்டிய கணக்குகள் அல்லது மற்றொரு பெயர் வர்த்தக கடனாளிகள் நாம் அதை செலுத்த வேண்டிய கணக்குகள் அல்லது வர்த்தக கடனாளிகள் என்று அழைக்கிறோம் சரியா மற்றும் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டாவது பகுதி கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட் பீரியட் எனவே கொள்முதல் வகுத்தல் வர்த்தக வரவுகள் நீங்கள் இங்கே கணக்கிட வேண்டும் எனவே இது கிரெடிட்டார்ஸ் டர்நோவர ரேஷியோ ஆகும் எனவே இங்கே அவர்கள் செய்யும் மொத்த கொள்முதலை நாம் எடுக்க வேண்டும் இங்கே மொத்த கொள்முதல் வர்த்தக கடனாளர்களால் வகுக்கப்படுகிறது அல்லது நீங்கள் செலுத்த வேண்டிய கணக்குகள் அல்லது வர்த்தக கடன் வழங்குநர்கள் அல்லது செலுத்த வேண்டிய கணக்குகள் என்று நீங்கள் கூறலாம் முந்தைய ஆண்டின் நிறைவு மற்றும் நடப்பு ஆண்டு நிறைவு ஆகியவற்றிற்கு செலுத்த வேண்டிய கணக்குகளின் சராசரி எண்ணிக்கையை நாம் எடுக்க வேண்டும் ஆனால் இங்கே நீங்கள் நிறைவு செய்யும் ஒரு வருடத்தை மட்டுமே எடுக்க முடியும் அதாவது நீங்கள் பகுப்பாய்வு செய்யும் ஆண்டு கடந்த 3 ஆண்டுகள் அல்லது கடந்த 5 அல்லது 6 ஆண்டுகளின் பகுப்பாய்வையும் செய்கிறது பின்னர் நீங்கள் அந்த ஆண்டின் இறுதி புள்ளிவிவரத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதாவது வர்த்தக கடனாளிகளுக்கு செலுத்த வேண்டிய கணக்குகள் நிறுவனத்தின் இருப்புநிலைக் குறிப்பில் எவ்வளவு இருந்தன அந்த ஆண்டில் அவர்கள் செய்த மொத்த கொள்முதலுடன் ஒப்பிடுகிறீர்கள் எனவே நாம் இங்கே கண்டுபிடிக்கும் விகிதம் என்னவென்றால் அவர்கள் மீண்டும் 300 ரூபாய்க்கு வாங்கப்பட்டவை என்று சொல்ல வேண்டும் மற்றும் அவர்கள் கடனாளர்களாக இருக்கிறார்கள் இங்கே நீங்கள் காண்பது அதாவது 30 இதுதான் செலுத்த வேண்டிய கணக்குகளுக்கான வர்த்தக கடனாளிகள் 30 எனவே இது 10 மடங்காக செயல்படுகிறது எனவே இதன் பொருள் மொத்த கொள்முதல் உடன் ஒப்பிடும்போது கடன் கொள்முதலை காட்டுகிறது அதாவது அவர்களின் மொத்த கொள்முதல் 10 மடங்கு மட்டுமே இது மிக உயர்ந்த எண்ணிக்கை அல்ல இதன் பொருள் என்னவென்றால் அவர்கள் செலுத்த வேண்டிய மொத்த கணக்குகள் மற்றும் அவர்கள் வாங்கிய மொத்த கொள்முதல் என்ன ஒரு வருடத்தில் மொத்த கொள்முதல் 300 ரூபாய் மற்றும் அதில் 30 ரூபாய் கொள்முதல் கடனில் இருப்பதாக நீங்கள் கூறலாம் ஆகவே இதன் பொருள் மொத்த கொள்முதல் 10 மடங்கு மட்டுமே எடுத்துக்காட்டாக இந்த எண்ணிக்கை 20 மடங்கு 30 மடங்கு 40 மடங்கு எனவே மொத்த கொள்முதல் தொகையில் அவர்கள் செய்த மொத்த கொள்முதல் எண்ணிக்கை 3000 என்று எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் இது 30 அதாவது இதன் பொருள் எவ்வளவு இது 300 மடங்கு எனவே இதன் பொருள் மொத்த கொள்முதல் 3000 ரூபாயில் 30 ரூபாய் மட்டுமே இதுதான் நாம் எடுத்துக்கொள்வது மற்றும் 300 மடங்கு அல்ல ஆனால் 100 முறை நாம் இங்கே இதை சரி பார்க்க வேண்டும் எனவே விற்பனை 100 மடங்கு 300 மடங்கு அல்ல எனவே இதை நாம் 100 மடங்காக செய்ய வேண்டும் எனவே இப்போது அவர்கள் 300 முதல் 3000 வரை செய்துள்ளனர் எனவே இது 10 மடங்கு அல்ல இது 100 மடங்கு மற்றும் 100 மடங்கு மொத்த கொள்முதல் 3000 இல் 30 மட்டுமே கடனில் உள்ளது அதாவது இதன் பொருள் கடன் கொள்முதல் மிக அதிகமாக இல்லை எனவே இதன் பொருள் மற்ற சப்ளையர்களிடமிருந்து கடன் வாங்குவதற்கு இந்த நிறுவனத்திற்கு போதுமான வாய்ப்பு உள்ளது என்பதோடு கடன் வாங்கும் வருங்கால வாங்குபவரைப் பகுப்பாய்வு செய்யும் அவர்கள் கடன் கொடுக்க முடிவெடுத்தாள் அது மொத்த கொள்முதல் செய்வதிலிருந்து அவர்களின் கடன் கொள்முதல் மிக அதிகமாக இல்லை என்பதற்கான அறிகுறி என்று நான் நினைக்கிறேன் எனவே அவர்கள் அந்த நேரத்தில் தங்கள் நிலுவைத் தொகையை செலுத்த முடியும் விற்பனை செய்யும் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் வாங்கும் நிறுவனத்திற்கு எவ்வளவு கடன் காலம் அளிக்கிறது குறிப்பிட்ட தேதியில் கடன் முதிர்ச்சியடையும் போது வாங்கிய நிறுவனம் விற்பனை செய்த நிறுவனத்திற்கு பணம் செலுத்த முடியும் எனவே இதன் இரண்டாவது பகுதியை பார்ப்போம் கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட் பீரியட் ப் பற்றி பேசினால் நீங்கள் மீண்டும் கடனாளிகள் செலுத்தும் காலத்தை மீண்டும் கணக்கிடவேண்டும் அதாவது 365 ஐ வகுக்க வேண்டும் அல்லது நீங்கள் 365 இல்லை என்றால் அது 360 என்று நீங்கள் கூறமுடியும் நீங்கள் 360 ஐ அல்லது 365 ஆண்டுகள் கூட எடுத்துக் கொண்டால் ஒரு வருடத்தில் மொத்த நாட்களின் எண்ணிக்கை உதாரணமாக மொத்த கொள்முதல் 10 மடங்கு இதன் பொருள் நீங்கள் கட்டணம் செலுத்தும் காலம் என்பது ஒரு மாதத்திற்கு 36 5 நாட்கள் ஆகும் அதாவது ஒரு மாதத்திற்குள் அல்லது ஒரு மாதத்தை விட சிறிது அதிகமான நாட்களில் அவர்கள் சப்ளையர்களுக்கு பணம் செலுத்துகிறார்கள் எனவே இந்த கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட் பீரியட் சுமார் 37 நாட்கள் என்பதை மீண்டும் பார்க்க வேண்டும் எனவே இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்பது அல்லது நல்லதா அல்லது கெட்டதா என்பதை அறிய மீண்டும் நீங்கள் தொழில்துறை சராசரியின் உதவியுடன் முடிவெடுக்க வேண்டும் அல்லது சந்தையில் ஒரே தொழில்துறையில் உள்ள மற்ற நபர்கள் எவ்வளவு கடன் காலத்தை அனுபவித்து வருகிறார்கள் எவ்வளவு காலத்திற்குப் பிறகு அவர்கள் பணம் செலுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் காணலாம் எனவே அவர்கள் அதை ஒப்பிட வேண்டும் அல்லது தொழில்துறை சராசரி இந்த நாட்களில் எளிதாக கிடைக்கும் எனவே தொழில் சராசரியை நாம் கண்டுபிடிக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் தரவுத்தளம் பெயர் PROWESS என்று குறிப்பிடலாம் மேலும் இந்த தரவுத்தளம் மும்பை உள்ள இந்திய பொருளாதாரத்தை கண்காணிப்பதற்கான மையம் CMIE எனப்படும் ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமானது எனவே இந்த PROWESS தரவுத்தளத்தை நீங்கள் பயன்படுத்தி தொழில்துறையில் உள்ள பல்வேறு நிறுவனங்களின் சராசரி கிரெடிட் பேமெண்ட் பீரியட் ஐ எளிதாகக் கண்டுபிடிப்பீர்கள் எனவே இந்த எண்ணிக்கையை 36 5 நாட்களை தொழில் சராசரியுடன் ஒப்பிடலாம் பின்னர் இந்த சராசரி தொழில்துறை சராசரியுடன் ஒத்துப்போகிறதா என்று முடிவுக்கு வரலாம் இந்த கடன் காலம் தொழில்துறை சராசரியுடன் ஒத்துப்போகிறது அல்லது அதை விட குறைவானது அல்லது எதுவாயிருந்தாலும் அதை நாம் தீர்மானிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக மொத்த விற்பனை 10 மடங்கு மட்டுமல்ல அவை 100 மடங்கு எனவே நீங்கள் இங்கு 100 ஆல் வகுக்க வேண்டும் அப்படி என்றால் இது எவ்வளவு ஆக இருக்கும் 3 65 நாட்கள் அல்லது கிட்டத்தட்ட 4 நாட்கள் இந்த விஷயத்தில் இந்த நிறுவனம் மிகச் சிறந்த திறமையான ஊதியம் அளிப்பவராக இருக்கவேண்டும் மற்றும் முதல் விஷயம் என்னவென்றால் மொத்த கொள்முதல் தொகையில் மிகச் சிறிய பகுதியே கடனில் உள்ளது மற்றும் அவர்கள் பெறும் கடன் காலம் 4 நாட்கள் மட்டுமே 4 நாட்களுக்குப் பிறகு அவர்களின் சப்ளையர்களுக்கு கட்டணம் செலுத்துகிறார்கள் எனவே இது கிட்டத்தட்ட இது ஒரு மிகக்குறைந்த காலம் என்று அர்த்தம் மற்றும் நீங்கள் கூறலாம் இந்த மொத்த கொள்முதல் பணத்தில் உள்ளது கொள்முதலில் ஒரு சிறிய பகுதியே கடனில் உள்ளது இன்னும் வாய்ப்பு உள்ளது அது என்னவென்றால் அவர்கள் கடன் வாங்கும் திறனை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ளவில்லை இன்னும் போதுமான கடன் திறன் இந்த நிறுவனத்திற்கு உள்ளதால் சப்ளையரிடமிருந்து கடன் எதிர்பார்க்கலாம் ஆகவே அவர்களிடம் 100 மடங்கு இல்லை 10 மடங்கு மற்றும் அவர்களின் சராசரி கட்டண காலம் 36 5 நாட்களாக செயல்படுவதால் அவற்றின் சராசரி கட்டண காலம் 37 நாட்கள் என்று எளிதாக நாம் தீர்மானிக்க முடியும் அவ்வாறான நிலையில் இந்த எண்ணிக்கையை தொழில் சராசரியுடன் ஒப்பிட்டு இந்த காலம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் அல்லது அந்தக் காலத்தை நாம் குறைக்க வேண்டுமா அல்லது அதற்குமேல் அதிக காலத்தை வழங்குவதற்கான வாய்ப்பைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே பணப்புழக்க பகுப்பாய்வை செய்யக்கூடிய வகையில் கடன் வாங்கும் நிறுவனத்திடம் அல்லது வருங்கால கடன் வாங்கும் நிறுவனத்திடம் அவர்கள் போதுமான பணப்புழக்கத்தை வைத்திருந்தால் அவர்கள் பணம் செலுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நிறுவனம் சந்தையில் ஒரு நல்ல விற்பனையைச் செய்கின்ற திருப்பத்தை மற்றும் அவர்களுக்கு போதுமான இலாபத்தையும் கொண்டிருக்கும் போது அவற்றின் சொத்துக்களின் எந்த பகுதியை பணத்தின் அடிப்படையில் எந்த அளவிற்கு நீட்டிக்க வேண்டும் என்பதை இங்கே அளவிட வேண்டும் என்றால் ஒரு சிக்கலை எதிர் கொள்ளும் இறுதியாக நாம் நிறுவனத்தின் பணப்புழக்க நிலைமையைப் பார்த்து முடிவு எடுக்க வேண்டும் மற்றும் இந்த வெவ்வேறு குறுகிய கால விகிதங்களால் பணப்புழக்க நிலையை ஆய்வு செய்யப்பட வேண்டும் நம்மிடம் உள்ள மற்ற விகிதம் தற்போதைய விகிதமாகும் மேலும் கற்றுக்கொள்ளும் ஒரு விகிதம் என்னவென்றால் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஸ்யோ எனவே இந்த விகிதங்களை பார்ப்போம் நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை முன்னதாக படித்திருக்க வேண்டும் இவை புதிய விகிதங்கள் அல்ல நிறுவனங்களின் பணப்புழக்கம் ஆய்வு எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அடிப்படை அறிவைப் பெற்றிருந்தால் ஒவ்வொருவரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எனவே தற்போதைய விகிதமும் பணப்புழக்கப் பகுதியின் ஒரு முக்கிய அங்கமாகும் மேலும் தற்போதைய விகிதத்தை நாம் படிக்கும் போது தற்போதைய சொத்துக்களை தற்போதைய கடன்களுடன் ஒப்பிடுகிறோம் நீங்கள் இந்த விகிதத்தின் நிலையான கட்டைவிரல் விதி என்று பேசினால் இதற்கு நிலையான கட்டை விரல் விதி உள்ளது மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தற்போதைய விகிதம் 1 33 ஆக இருக்க வேண்டும் அல்லது இதற்கு அருகில் இருக்க வேண்டும் எனவே இது தற்போதைய கடன்களுக்கான தற்போதைய சொத்து 1 33 மடங்கு ஆகும் உங்கள் தற்போதைய சொத்துக்கள் தற்போதைய கடன்களை விட நிச்சயமாக அதிகமாக இருக்க வேண்டும் தற்போதைய சொத்துக்கள் தற்போதைய கடன்களை விட அதிகமாக இருக்க வேண்டும் தற்போதைய கடன்களை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஆகவே இதன் பெரும்பகுதி குறைந்தது எவ்வளவு அதிகம் இருக்க வேண்டும் அவை தற்போதைய பொறுப்புக்களை விட குறைந்தது மூன்றில் ஒரு பகுதி அதிகமாக இருக்க வேண்டும் இந்த விகிதங்கள் கடந்த காலங்களில் நான் உங்களுடன் ஏன் விவாதித்தேன் இந்த விகிதங்கள் கடன் வழங்குநர்களால் வழங்கப்படுகின்றன இது பெரும்பாலும் பொருள் சப்ளையர்களால் அல்லது பிற வட்டி குழுவினர் அதாவது நிறுவனங்களுக்கு குறுகியகால நிதி வழங்கும் வங்கிகளால் விரும்பப்படுகிறது இந்த விகிதத்தைப் பற்றி அறிய அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் ஏனெனில் நிறுவனத்துடன் போதுமான பணப்புழக்கம் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறார்கள் பணப்புழக்க இருந்தால் நிறுவனத்தின் டிபால்ட க்கு கட்டுப்பட்டவர்கள் ஏனெனில் அவர்களிடம் பணம் செலுத்த நிதி இல்லை எனவே அதன் பொருள் அவை ஏதோவொன்றாக இருக்க வேண்டும் என்பதாகும் எனவே நாம் இங்கே என்ன செய்கிறோம் நடப்பு சொத்துக்கள் எடுத்துக்காட்டாக நடப்பு சொத்துக்கள் இங்கே சரக்கு போன்றது பின்னர் எங்களிடம் ரிஸீவபல்ஸ் செலவுகள் உள்ளன பின்னர் எங்களிடம் உங்கள் பணம் உள்ளது பின்னர் எங்களிடம் ஏற்கனவே செலுத்திய முன்பணம் உள்ளது எங்களிடம் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை குறுகிய கால முதலீடுகளில் வைத்திருக்கிறோம் இவைகளுடன் மற்ற நடப்பு சொத்துக்கள் மற்றும் தற்போதைய கடன்கள் உள்ளன எனவே இந்த விகிதம் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் மற்றும் அது 1 33 விகிதம் வரை சாதாரணமாக செல்லலாம் ஏனென்றால் தற்போதைய சொத்து அதாவது தற்போதைய நடப்பு சொத்துகளாக தற்போதைய பொறுப்பு விகிதத்திற்கு ஒன்றுக்கு சமமாக இந்த வழக்கில் அனுமதிக்கப்படுகிறது ஆனால் தற்போதைய கடன்கள் அனைத்தும் அங்கு இருக்கும் தற்போதைய சொத்துக்களுக்கு சமமானவை மற்றும் ஏதேனும் கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தால் முதலில் நிறுவனம் செய்ய வேண்டியது இருக்கும் பணத்தை பயன்படுத்துவார்கள் பணத்தை முழுமையாகப் பயன்படுத்தியா பின்னர் அவர்கள் பணம் செலுத்த சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை அதாவது அந்த குறுகிய கால முதலீடுகளை சந்தையில் விற்று அவற்றை பணமாக மாற்றச் செல்வார்கள் அட்வான்ஸ் டெபாசிட்கள்

எனவே இதன் பொருள் அவை வங்கிகளுக்கு தேவைப்படுகிறது மற்றும் வங்கிகளிடமிருந்து வாங்கிய குறுகியகால கடன்களை நிறுவனங்கள் திருப்பி செலுத்த வேண்டும் என்பதாகும் எனவே அவர்களுக்கு பணம் போதுமானதாக இல்லை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் போதுமானதாக இல்லை மற்றும் ப்ரீபெய்ட் கள் பணமாக மாற்ற முடியாது எனவே அவர்களிடம் போதுமான நடப்பு சொத்துக்கள் இருக்க வேண்டும் பின்னர் அவை போதுமான கடன்களை செலுத்த அல்லது தற்போதைய கடன்களை திறம்பட செலுத்த பயன்படுத்தலாம் எனவே உதாரணமாக அவர்களிடம் பணம் இல்லாவிட்டால் அல்லது முழுமையாக தீர்ந்துவிட்டால் மற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் முழுமையாக தீர்ந்துவிட்டால் அவைகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன இப்போது அவர்களிடம் இரண்டு சொத்துக்கள் சரக்கு மற்றும் ரிஸீவபல்ஸ் கணக்குகள் காலம் ஏற்கனவே வாங்குபவரின் கடன் காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே மற்ற நிறுவனங்களுக்கு செலுத்த நமக்கு உதவும் நிறுவனம் முதலில் சரக்குகளை சந்தையில் விற்க விரும்பும் ஆனால் சரக்குகள் சந்தையில் விற்க முடியாத பட்சத்தில் வங்கிகளிடமிருந்து தள்ளுபடி செய்யப்பட்ட உங்கள் கணக்குகள் பெறக்கூடிய மற்றும் கடன் விற்பனை பில்களைப் பெறுவதன் மூலம் அவர்கள் நிதியை ஏற்பாடு செய்யமுடியும் இது மீண்டும் பணம் செலுத்தும் நிறுவனத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவர்கள் பணம் செலுத்த வேண்டும் எனவே பணம் மற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களுக்குப் பிறகு ஒரு சொத்து பணமாக மாற்றப்படாவிட்டால் மற்றொன்று பணமாக மாற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் தற்போதைய சொத்துக்கள் தற்போதைய கடன்களை விட அதிகமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் எனவே இது 1 33 ஆக இருக்க வேண்டும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விகிதம் இதற்கு முன் இது 2 1 ஆக இருந்தது நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது 2 1 ஆக இருந்தது என்று ஆனால் இப்போது இதுபோன்ற ஒரு போட்டி சூழ்நிலையில் நிதிச்செலவு மிக முக்கியமான செலவு தற்போதைய சொத்துக்களின் குறைந்த அளவிலான அளவை பராமரிக்க தற்போதைய கடன்களை விட 100 அதிகமான அளவை பராமரிக்க எந்தவொரு நிறுவனத்தையும் கட்டாயப்படுத்த முடியாது ஏனெனில் தற்போதைய சொத்துக்கள் குறைந்த உற்பத்தி திறன் கொண்டவை அவை இலாபத்திற்கு எந்த பங்களிப்பும் செய்யவில்லை எனவே தற்போதைய சொத்துகளை யாரும் வைத்திருக்க விரும்பவில்லை ஆனால் நீங்கள் தற்போதைய சொத்துக்களை வைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கு 2 மடங்கு அல்ல மிகவும் விலையுயர்ந்த முதலீடு செய்ய வேண்டும் எனவே குறைந்தபட்சம் இது 1 33 மடங்கு ஆக இருக்க வேண்டும் நாம் விகிதத்தை கணக்கிடுவோம் அது கிட்டத்தட்ட 1 33 மடங்காக இருந்தால் அது நன்று அது அதை விட குறைவாக இருந்தால் இந்த விகிதத்தை பராமரிக்க நிறுவனத்திடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் பின்னர் உங்களைப் பற்றி சிந்திப்போம் அதை விட அதிகமாக இருந்தால் அது கடன் வழங்கும் நிறுவனத்திற்கு நல்லது ஆனால் கடன் வாங்கும் நிறுவனத்திற்கு நல்லதல்ல ஏனெனில் அவற்றின் செலவு அதிகரிக்கும் எனவே மேலும் அறிய இந்த விகிதத்தை கணக்கிட வேண்டும் குறிப்பாக நிறுவனத்தின் பணப்புழக்க நிலைமை மற்றும் போதுமான பணப்புழக்கம் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் மற்றும் பணம் செலுத்தப்பட வேண்டியிருந்தால் அதை செலுத்த வேண்டும் சரியா பின்னர் நம்மிடம் மற்ற விகிதங்கள் உள்ளன இங்கு உள்ள கடைசி விகிதம் டேட் சர்வீஸ் கவரேஜ் ரேஸ்யோ என்றால் நாம் தொகுதியிலுள்ள மூன்று விஷயங்களைப் பற்றி பேசுகிறோம் நாம் இலாபம் வரிக்குப் பிறகு கிடைக்கும் இலாபத்தைப் பற்றி நாம் பேசுகிறோம் நாம் தேய்மானத்தைப் பற்றி பேசுகிறோம் நாம் வட்டியைப் பற்றி பேசுகிறோம் மற்றும் இங்கே நாம் திருப்பிச் செலுத்தும் கடமைகளைப் பற்றி நாம் பேசுகிறோம் மொத்தம் இந்த 5 இல் 3 வகுபடும் எண்களின் தொகுதிகள் எனவே நாம் இங்கு செலுத்த வேண்டியது கடனுக்கான வட்டியை நாம் செலுத்த வேண்டும் மற்றும் அசல் தொகையின் தவணையை நாம் செலுத்த வேண்டும் எனவே இது அவர்கள் அதாவது நிறுவனம் செலுத்த வேண்டிய காலாண்டு அரை ஆண்டு அல்லது வருடாந்திர கட்டணக் கடமையாக இருக்கலாம் அவர்கள் ஏதேனும் பணம் கடன் வாங்கினால் அவர்கள் பணம் செலுத்த வேண்டும் அது குறுகிய கால கடனாக இருக்கலாம் அல்லது அது வேறு ஏதேனும் கடனாக இருக்கலாம் அதாவது நீண்ட காலமாகவும் இருக்கலாம் ஆனால் அது பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் எனவே இது ஒவ்வொரு மாதமும் தவறாமல் செலுத்த வேண்டும் நாம் கடனுக்கான வட்டியை செலுத்த வேண்டும் பின்னர் நாம் காலாண்டு அல்லது ஆறு மாதங்கள் அல்லது ஆண்டுதோறும் அசலில் ஒருபகுதியையும் சேர்த்து செலுத்த வேண்டும் எனவே இந்த மொத்தம் நிறுவனம் செய்யவேண்டிய பொறுப்பை எடுத்துக்காட்டுகிறது இதுதான் பகுதி ஆகும் மற்றும் அது எங்கிருந்து செலுத்தப்படுகிறது அது தொகுதியிலிருந்து அதாவது வரி தேய்மானத்திற்குப் பிறகு கிடைக்கும் இலாபம் நம்மிடம் உள்ளது ஆனால் அது பணச் செலவு அல்ல எனவே இலாப நட்டக் கணக்கில் நாம் பற்று வைத்துள்ள அந்த நிதிகளும் மிகச் சிறந்தவை என்று அர்த்தம் அந்த நிதிகளும் வெளியேறவில்லை எனவே அவற்றை நமது அவசரகால கடனுக்கு மற்றும் செலுத்த வேண்டிய வட்டிக்கு பயன்படுத்தப்படலாம் எனவே நீங்கள் ஏற்கனவே இலாப நட்டக் கணக்கில் டெபிட் செய்திருந்தால் அதை நாம் மீண்டும் இலாபத்தில் சேர்ப்போம் ஏனெனில் தேய்மானம் மற்றும் வட்டி ஆகியவற்றைக் கழித்த பிறகு வரிக்குப் பின் இலாபம் கணக்கிடப்படுகிறது வட்டி ஏற்கனவே செலுத்தப்பட்டிருந்தால்பகுப்பாய்வு தயாரிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவே வட்டி மற்றும் மற்ற பொறுப்புக்களை செலுத்துவதற்கு முன் இருக்கும் நிதியின் அளவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் மூன்று கூறுகளின் இலாபத்தைச் தொகுக்கப்பட்ட பின் அதாவது வரிக்கு பின் உள்ள இலாபம் தேய்மானம் மற்றும் வட்டி ஆகிய தொகுதி மூலம் அந்த அளவை உருவாக்க முடியும் மற்றவை பகுதியில் தற்போதைய பொறுப்புக்கள் மற்றும் காலாண்டு அல்லது ஆறு மாதங்கள் அல்லது வருடாந்திர தொகையான அசலின் ஒரு பகுதியைக் கொண்டுள்ளது அசல் மற்றும் வட்டியை திருப்பிச் செலுத்துவதற்கு இந்த இரண்டு கூறுகளையும் தொகுதியுடன் ஒப்பிடப்பட வேண்டும் எனவே தொகுதி அதிகமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும் நாம் கூறியது போல அது குறைந்தபட்சம் 2 மடங்கு இருக்க வேண்டும் எனவே இதன் பொருள் டேட் சர்வீஸ் கவரேஜ் ரேஸ்யோ DSCR குறைந்தபட்சம் 2 மடங்காக இருக்க வேண்டும் அதை விட அதிகமாக இருந்தால் அது நன்றாக இருக்கும் ஆனால் அது குறைந்தபட்சம் 2 மடங்கு என்றால் அது நியாயமானது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது கவலைப்பட ஒன்றுமில்லை ஏனென்றால் நீங்கள் வரிக்குப் பிறகு போதுமான அளவு இலாபத்தை பராமரிக்கிறீர்கள் ஏனெனில் அவர்களின் தேய்மான நிதியும் போதுமானதாக இருக்கிறது மற்றும் அவர்கள் செலுத்தும் வட்டியும் மிகப் பெரிய அளவு இல்லை எனவே தொகுதி பகுதியைவிட 2 மடங்கு என்றால் அந்த நிறுவனம் ஒரு வசதியான நிலையில் இருப்பதாக நான் கருதுகிறேன் மேலும் அங்கு அவர்கள் சேவை செய்ய முடியும் அதாவது அவை செலுத்தப்பட வேண்டியிருந்தால் அதாவது வட்டி மற்றும் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்புக்கள் எனவே இந்த மொத்த பகுப்பாய்வை அளவிடுவதன் மூலம் நாம் இங்கு ஒரு முடிவுக்கு வரலாம் அது நீங்கள் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனை பார்க்க சில பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் அவைகள் கடன் வாங்கும் நிறுவனத்திற்கு செல்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கடன் வாங்கும் நிறுவனத்திற்குச் செல்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறீர்கள் அவர்கள் சந்தையில் தங்கப் போகிறார்கள் அந்த நிறுவனம் வாங்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் நிதி ரீதியாக சிறப்பாக செயல்படுகிறது அவற்றின் செயல்பாடுகளும் செயலில் உள்ளன அவர்கள் நிதியும் கூட திறம்பட நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் அவர்கள் மற்றொரு நீரவ் மோடி இருப்பார்கள் அவர்கள் வெவ்வேறு மூலங்களிலிருந்து கடன் வாங்க விரும்புகிறார்கள் பின்னர் நீங்கள் போதுமான காலத்திற்கு கடனை அனுபவிக்கலாம் மற்றும் அதற்குப் பிறகு வணிகத்தை மூடிவிட்டு நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் அந்த நிலைமை இருக்கக்கூடாது ஒரு சிறிய சப்ளையராக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய சப்ளையராக இருந்தாலும் அனைவருக்கும் கடன் பாதுகாப்பு முக்கியமானது மற்றும் தற்போதைய பாதுகாப்பைப் பற்றி நீங்கள் பேசினால் உதாரணமாக வெவ்வேறு உள்ளீடுகளை வாங்கும் பெரிய நிறுவனங்களின் விஷயத்தில் யார் பல்வேறு வகையான உள்ளீடுகளை வாங்குகிறார்கள் சப்ளையர்கள் மிகக் குறைந்த அளவு உள்ளனர் உதாரணமாக வீடியோகான் பற்றி பேசும்போது அவர்கள் கலர் T V ஐ உற்பத்தி செய்கிறார்கள் அவர்கள் கலர் T V ஐ உற்பத்தி செய்வதற்காக வேறு எதையும் உற்பத்தி செய்யவில்லை உற்பத்தி செய்வதற்காக சில மூலங்களிலிருந்து சர்க்யூட் மற்றும் யாரெல்லாம் பெட்டிகளை கண்ணாடி அல்லது திரை பகுதி உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் சப்ளையர்கள் பின்னர் அவர்கள் பெரிய அளவில் அல்லது சிறிய அளவில் இருந்தாலும் அவர்கள் வியாபாரம் நடக்கிறது அவர்களின் வணிகம் தயாரிப்பின் இறுதி பயனாளியை முழுமையாக சார்ந்து இயங்கும் எனவே அவர்கள் கடனில் கொடுக்கத் தயாராக உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு பொருள் பாதுகாப்பு வேண்டும் அது நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் நிதியை உரிய தேதியில் திரும்பப் பெறுவோம் எவ்வளவு கடன் காலத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் நாம் எவ்வளவு கடன் காலத்தை கொடுக்க முயற்சிக்கிறோம் அல்லது குறியீட்டை பயனரால் பராமரிக்க வேண்டும் எனவே அது சப்ளையருக்கு கடினமாக இருக்காது மற்றும் பயனாளர்க்கும் கடினமாக இருக்காது எனவே இருவரும் வேலை செய்கிறார்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் மற்றும் சப்ளையர் கடனில் சப்ளை செய்கிறார்கள் என்றால் மற்றும் வாங்குபவர் அதை பயன்படுத்தி மேலும் சந்தையில் பொருட்களை விற்பனை செய்கிறார் மற்றும் சந்தையில் இருந்து நிலுவைத் தொகையைச் சேகரித்து பின்னர் அதை சப்ளையருக்கு திருப்பிச் செலுத்துகிறார் எனவே அந்த வகையில் இது இருவருக்கும் வெற்றிகரமான நிலைமை ஆனால் இந்த செயல்பாட்டில் யாராவது டிபால்ட க இருந்தால் பிறகு அனைத்து தொடர்புகளும் தொந்தரவுக்கு உள்ளாகும் மற்றும் இறுதியாக அது தவறவிட்டால் அது சப்ளையரைக் இழக்க நேரிடும் எனவே இது சந்தையில் பல பயனாளிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் இங்கே ஒரு வணிகத்தில் பல பங்குதாரர்கள் இருப்பதால் அதனால்தான் நான் நிறுவனத்தின் இரண்டு பரந்த பகுப்பாய்வு செய்கிறோம் அவை ஆபரேட்டர் ஸ்ட்ரக்சர் நன்றாக இருக்கிறது என்றால் நீங்கள் கடன் வழங்குவதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஆபரேட்டர் ஸ்ட்ரக்சர் நன்றாக இருந்தால் ஒருபோதும் அந்த வாங்குபவருக்கு கடன் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் உங்கள் பங்கு அந்த விஷயத்தில் பாதுகாப்பாக இருக்காது எனவே இந்த விஷயம் தான் இந்த பகுப்பாய்வின் நோக்கம் இங்கு சில விகிதங்களில் உதவியால் அவை புதிய விகிதங்கள் அல்ல ஆனால் இந்த சூழலில் பங்கு மற்றும் நாம் பயன்படுத்திய விகிதங்கள் முக்கியமானவை இந்த விகிதங்களை எவ்வாறு பயன்படுத்துவது இந்த விகிதங்களை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது மற்றும் இறுதியாக இந்த விகிதங்களை எவ்வாறு விளக்குவது அதாவது சிறந்த வாங்குபவரின் ஆபரேட்டர் பகுப்பாய்விற்குப் பிறகு நிர்வாக கட்டமைப்புகள் மற்றும் தொழில்துறை சூழ்நிலைகளை நாம் பகுப்பாய்வு செய்வோம் மேலும் அவை எவ்வாறு சந்தையில் கடனில் விற்க இருக்கும் வாய்ப்பை கண்டுபிடிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் மிகவும் நன்றி